வணக்கம் செக்கியூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் க்கான பாடத்திட்டத்தில் இந்த டெமோவிற்கு உங்களை வரவேற்கிறோம் முந்தைய டெமோவில் தகவல்தொடர்புக்காக 2 செயல்முறைகளுக்கு இடையில் பகிரப்பட்ட கேச் மெமரியைப் பயன்படுத்தினோம் செண்டரும் ரிசீவரும் எவ்வாறு பகிரப்பட்ட கேச் மெமரி மூலம் செய்திகளை பரிமாறிக்கொள்ள முடியும் என்பதைக் காட்டினோம் லோட் நிறுவப்பட்ட செயல்பாடு அடிப்படையில் மெமரி இருப்பிடத்தைக் குறிப்பிடுவதற்கு கேச் மெமரியில் மோதல்களை ஏற்படுத்தக்கூடும் இதன் விளைவாக செயல்பாட்டு நேரத்தில் மாறுபாடு ஏற்படும் செயல்படுத்தல் நேரத்தின் இந்த மாறுபாடு உண்மையில் ஒரு செயல்முறையிலிருந்து மற்றொரு செயல்முறைக்கு தகவல்களை மாற்ற பயன்படுத்தப்பட்டது இந்த வீடியோவில் நாம் அதை ஒரு படி மேலே கொண்டு செல்வோம் கிரிப்டோகிராஃபிக் சைபர்களை உடைக்க கேச் மெமரிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதைக் காண்பிப்போம் AES போன்ற ஒரு சைஃப்பரில் சீக்ரெட் கீயின் சில பிட்களை எவ்வாறு சைஃப்பர்களிடமிருந்து மீட்டெடுக்க முடியும் என்பதைப் பற்றி காண்பிப்போம் இது தாக்குபவருக்கு சாத்தியமாக்குகிறது எனவே நாம் தாக்குதலுக்குள் செல்வதற்கு முன்பு நாம் உண்மையில் AES பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை எடுப்போம் சரியாக என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட தாக்குதலைப் புரிந்துகொள்ள அறிமுகம் போதுமானது எனவே AES ஒரு சிம்மெட்ரிக் கீ சைபர் ஆகும் இது மிகவும் பிரபலமான சிம்மெட்ரிக் கீ சைபர்களில் ஒன்றாகும் மேலும் இது வெவ்வேறு பயன்பாடுகளின் வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது AES உண்மையில் இதுபோன்ற ஒன்றைப் பார்க்கிறது ஒரு தொகுதி வரைபடம் பிளைன் டெக்ஸ்ட்டை ஒரு தொகுதிக்கு உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது மற்றும் இது உங்களுக்கு ஒரு சைபர் டெக்ஸ்ட்டை அளிக்கிறது இப்போது AES பிளைன் டெக்ஸ்ட்டை சீக்ரெட் கீயுடன் எடுத்துக்கொண்டு ஒரு சைபர் டெக்ஸ்ட்டை அளிக்கிறது இப்போது மற்ற வீடியோ விரிவுரைகளில் நாம் பார்த்தது போல் தாக்குபவர் பிளைன் டெக்ஸ்ட் உடன் தொடர்புடைய சைபர் டெக்ஸ்ட்டை அறிந்திருக்கலாம் மேலும் AES இல் பயன்படுத்தப்படும் செயலாக்கத்தையும் அவர் அறிந்திருக்கலாம் இரகசியமாக வைத்திருப்பது இந்த கீயாகும் ஒரு பொதுவான AES அல்காரிதத்தில் 128 பிட்களின் முக்கிய சைபர் டெக்ஸ்ட் உள்ளது அதாவது 2 128 சாத்தியமான கீ யோசனைகள் உள்ளன அத்தகைய வலுவான சைபர் டெக்ஸ்ட்டை உடைக்க பல நூற்றாண்டுகளின் கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படும் இதுபோன்ற கம்ப்யூட்டிங் பவர் ஒரு சைபர் டெக்ஸ்ட்டை உடைக்க இந்த நாட்களில் தேவைப்படுகிறது மக்களுக்கு இப்போது காண்பிப்பது என்னவென்றால் தாக்குபவர் உண்மையில் பிளைன் டெக்ஸ்ட் தேர்வுசெய்யவோ அல்லது AES ஆல் டிகிரிப்ட்டின் செய்யப்பட்ட பிளைன் டெக்ஸ்ட்டை கண்காணிக்கவோ மற்றும் AES இன் செயல்பாட்டு நேரத்தைக் கண்காணிக்கவோ முடிந்தால் 2128 இன் இந்த மிகப்பெரிய வேகத்தை மிகக் கடுமையாகக் குறைக்க முடியும் இந்த AES செயலாக்கத்தின் நேர நடத்தைதான் தாக்குபவர் பயன்படுத்தக்கூடியது இப்போது என்ன நடக்கும் என்பதைப் புரிந்து கொள்ள நாம் AES செயல்பாட்டைப் பார்க்க வேண்டும் மற்றும் AES அல்காரிதத்தைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்க்க வேண்டும் எனவே 128 பிட்களைக் கொண்ட அனைத்து பிளைன் டெக்ஸ்ட்களிலும் 1 பைட்டுகள் முதல் 16 பைட்டுகள் அதாவது P0 முதல் P15 வரை பிரிக்கப்பட்டுள்ளன இந்த பைட்டுகள் சைபரில் செல்கின்றன அல்லது செயல்படுத்தும் போது இந்த பைட்டுகள் சீக்ரெட் கீயின் 16 பைட்டுகளுடன் XOR செய்யப்படுகின்றன எனவே இங்கு K15 ஐப் பெறுவோம் இது சீக்ரெட் கீயின் 15 வது பைட் ஆகும் அதேபோல் நமக்கு K1 K0 மற்றும் பல இதே போல் உள்ளன இப்போது சைஃப்பரில் அடுத்த செயல்பாடு ஒரு லுக்கப் டேபிள் இந்த செயல்பாட்டின் அடுத்த செயல்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட லுக்கப் டேபிளுக்கு மெமரி ஆக்கசஸ் உள்ளது இந்த லுக்கப் டேபிள் டி டேபிள் என அழைக்கப்படுகிறது மேலும் இது 256 கூறுகளின் முழு வரிசையாக வரையறுக்கப்படுகிறது மற்றும் 1024 பைட்டுகளின் அளவைக் கொண்டிருக்கிறது இதுபோன்ற ஒரு டேபிளை இங்கே வைத்திருக்கிறோம் இந்த கேச் டைமிங் தாக்குதலைப் புரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் இது குறிக்கிறது இந்த டெமோவில் நாம் பயன்படுத்தும் இந்த குறிப்பிட்ட செயல்படுத்தல் உண்மையில் இந்த 5 டி டேபிள்கள் T0 முதல் T4 வரை பயன்படுத்துகிறது முதல் 4 டேபிள்கள் முக்கியமானது இந்த 4 டேபிள்கள் T0 முதல் T3 வரை டேபிளுக்கான முதல் ஆக்கசஸ்கள் பின்வருமாறு நம்மிடம் 16 பைட்டுகள் P0 முதல் P15 வரை மற்றும் 16 பைட்டுகள் கீகள் உள்ளன அவை அந்தந்த பிளைன் டெக்ஸ்ட் பைட்டுகளுடன் XOR ஆகும் பின்னர் டேபிள் ஆக்கசஸ்கள் பின்வருமாறு செய்யப்படுகிறது எனவே நம்மிடம் T0 உள்ளது XOR ஐப் பெறுகிறது இது K0 உடன் P0 ஐ XOR செய்கிறது அதேபோல் T1 கொண்டிருக்கும் K1 உடன் P1 ஐ XOR செய்கிறது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்பது பற்றிய இந்த XOR செயல்பாடுகளை நாம் வரைபடத்தில் காட்டியுள்ளோம் பின்னர் இந்த XOR இன் விளைவாக P0 XOR K0 ஆல் குறிப்பிடப்பட்ட குறியீட்டில் இந்த டேபிளில் ஒரு லுக்கப் உள்ளது இதேபோல் T2 டேபிள் உள்ளது இது P2 XOR K2 இருப்பிடத்தில் செயல்படும் மற்றும் T3 இருப்பிடத்தை P3 XOR K3 ஆக்கசஸ் செய்யும் P4 முதல் P7 வரையிலான பிளைன் டெக்ஸ்டின் மூலம் டேபிளுக்குக்கான அடுத்த 4 ஆக்கசஸ்கள் இப்போது நமக்கு முக்கியமானவை இவை T0 இடங்களில் K0 உடன் P4 XOR செய்யப்படுகின்றன K5 உடன் P5 XOR செய்யும் போது T1 ஆக்கசஸ் செய்யப்படுகிறது P6 XOR K6 செய்யும் போது T2 மற்றும் பலவற்றை ஆக்கசஸ் செய்யும் இந்த டேபிளை ஒரு கேச் கண்ணோட்டத்தில் பார்ப்போம் ஆரம்பத்தில் T0 டேபிள் ஆக்கசஸ்களில் கவனம் செலுத்துவோம் அதாவது இந்த 2 டேபிள் ஆக்கசஸ்கள் ஆரம்பத்தில் நம்மிடம் இந்த ப்ராசசர் உள்ளது மேலும் சமீபத்தில் பயன்படுத்தப்பட்ட சில டேட்டாகளை தற்காலிகமாக சேமிக்கும் ஒரு கேச் மெமரி இருப்பதை நாம் அறிவோம் பின்னர் டேட்டாவின் பெரிய குறைந்த கேச் மெமரி நம்மிடம் உள்ளது இது கேச் மெமரி எனவே இந்த டேபிள்கள் T0 முதல் T3 வரை டிராமில் கிடைக்கக்கூடிய செயலாக்கத்தின் தொடக்கத்தில் உள்ளன எனவே இப்போது இந்த டேபிளுக்குக்கான ஆக்ஸிஸ்சை P0 XOR K0 மற்றும் P4 XOR K4 இடங்கள் என கருத்தில் கொள்ளுங்கள் எனவே இதை அடிப்படையாகக் கொண்ட 1 வது ஆக்கசஸ்சின் போது குறியீட்டு T0 XOR K0 இந்த டேபிளின் சில பகுதி கேச் மெமரியில் ஏற்றப்படுகிறது இப்போது P4 XOR K4 குறியீட்டில் ஒரே டேபிளில் 2 வது ஆக்கசஸ்சின் போது 2 விஷயங்கள் ஏற்படலாம் இந்த குறியீட்டு T4 XOR K4 அருகிலேயே உள்ளது அல்லது P0 XOR K0 குறியீட்டுடன் மூடப்பட்டுள்ளது என்று பொருள்படும் ஒரு கேச் ஹிட்டை நீங்கள் பெறலாம் அத்தகைய சந்தர்ப்பத்தில் ப்ராசசர் உண்மையில் டேபிளின் அந்த பகுதிகளுடன் தொடர்புடைய தகவல்களைக் கண்டுபிடிக்கும் மற்றும் உண்மையில் அந்த டிராம் அல்லது கீழ் நிலை கேச் மெமரி போன்ற கீழ் மெமரிகளுக்கு செல்ல தேவையில்லை எனவே நாம் சொல்வது என்னவென்றால் இதை நாம் இன்னும் கணித அர்த்தத்தில் எழுத விரும்பினால் P0 XOR K0 தோராயமாக P4 XOR K4 க்கு சமமாக இருந்தால் அது ஒரு கேச் ஹிட் நிறுத்தத்தைப் பெறுவோம் மறுபுறம் P0 XOR K0 P4 XOR K4 க்கு சமமாக இல்லையென்றால் நாம் ஒரு கேச் மிஸ் பெறுகிறோம் எனவே P0 XOR K0 P4 XOR K4 கேச் வரிசையில் விழக்கூடும் என்ற காரணத்தினால் தோராயமாக இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தியுள்ளோம் மற்றும் இந்த தோராயமான சிக்னல்களை கொடுத்துள்ளோம் என்பதை கவனியுங்கள் கேச் ஹிட் உண்மையில் நிகழக்கூடும் எனவே 2 வது ஆபரேஷன் P4 XOR K4 இன் முடிவானது ஒரு கேச் ஹிட் அல்லது கேச் மிஸ் ஆகும் எனவே நம்மிடம் இந்த குறிப்பிட்ட லுக்கப்ஸ்களில் கேச் ஹிட் அல்லது கேச் மிஸ் உள்ளது இப்போது ஒரு கேச் ஹிட் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் எளிமைக்கு இந்த தோராயத்தை ஒரு சமத்துவத்துடன் மாற்றலாம் இதனால் P0 XOR K0 P4 XOR K4 க்கு சமம் இப்போது நாம் P0 XOR போன்ற சொற்களை மறுசீரமைத்தால் K0 XOR K4 க்கு சமமாக 4 இருக்கும் இப்போது தாக்குபவர் பிளைன் டெக்ஸ்ட் பைட்டுகள் P0 மற்றும் P4 ஐ அறிந்திருந்தால் K0 XOR K4 என்ற முக்கிய பிட்களின் XOR அவருக்குத் தெரியும் என்பதைக் குறிக்கும் இதன் பொருள் என்னவென்றால் இதை நீங்கள் வேறு வழியில் பார்த்தால் சீக்ரெட் கீயைப் பற்றி சில தகவல்களைப் பெற்றுள்ளீர்கள் K0 ஒரு பைட் என்று நமக்குத் தெரியும் எனவே இது 0 முதல் 255 வரை 256 சாத்தியமான மதிப்புகளைப் போன்றது மற்றும் K4 மற்றொரு இண்டிபெண்டெண்ட் ஆன பைட் ஆகும் இது 0 முதல் 255 சாத்தியமான மதிப்புகள் எனவே தாக்குபவர் செயலாக்கத்தை உண்மையில் இயக்காமல் யூகிக்க வேண்டுமானால் K0 மற்றும் K4 இன் மதிப்புகளுக்கு இந்த 512 வெவ்வேறு விருப்பங்கள் உள்ளன மறுபுறம் தாக்குபவர் செயல்படுத்தலை இயக்கி செயலாக்க நேரத்தை அளவிட்டு கேச் ஹிட் மற்றும் கேச் மிஸ்ஸை அடையாளம் கண்டால் நிச்சயமற்ற தன்மை 512 முதல் 256 க்கு குறைகிறது 2 8 K4 க்கு மற்றொரு 2 8 K0 க்கு எனவே ஒன்றாக 2 16 சாத்தியக்கூறுகள் இருக்கும் மறுபுறம் தாக்குபவர் உண்மையில் இந்த செயலாக்கத்தை இயக்கினால் ஒரு கேச் ஹிட் மற்றும் கேச் மிஸ் ஆகியவற்றை இருக்கும் நேர சேனல்களை வேறுபடுத்தி அறிய முடியும் பின்னர் இது 2 16 முதல் 2 8 வரை குறைகிறது அடிப்படையில் தேவைப்படுவது என்னவென்றால் தாக்குபவர் K0 இன் மதிப்பை யூகிக்கிறார் பின்னர் அந்த குறிப்பிட்ட யூகத்திற்கு அவர் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டின் கொடுக்கப்பட்ட K4 மதிப்பைக் கணக்கிட முடியும் இது அடிப்படையில் இந்த தாக்குதலின் யோசனையாகும் இப்போது இந்த தாக்குதல் இன்டெல் கோர் 2 டியோ போன்ற பழைய அமைப்புகளுடன் நன்றாக வேலை செய்கிறது ஆனால் i7 போன்ற நவீன அமைப்புகளுடன் நாம் இங்கே இருக்கப் போகிறோம் அதே போல் i3 மற்றும் i5 ப்ராசசர்களும் நம்மிடம் உள்ளன மற்றும் தாக்குதல்கள் மிகவும் வெற்றிகரமாக இல்லை ஆயினும்கூட கீயைப் பற்றிய நிச்சயமற்ற தன்மையை 128 பிட்களிலிருந்து மிகக் குறைவானதாகக் குறைக்க இதைப் பயன்படுத்தலாம் எனவே இப்போது நாம் காண்பது உண்மையான குறியீடு மற்றும் தாக்குதலின் டெமோ இந்த குறியீடு உங்களுக்கு வழங்கப்பட்ட மெய்நிகர் கணிணியில் வேலை செய்யாமல் போகலாம் மேலும் இந்த திட்டத்தை உங்கள் உபுண்டு கணிணிகளில் இயங்குவதற்காக சிறிது சிறிதாக மாற்றியமைக்கலாம் எனவே இந்த முழு குறியீட்டையும் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்துகொள்வோம் இந்த குறியீடு attack c ஐ உள்ளடக்கியது இது அடிப்படையில் தாக்குதல் தற்போது ஒரு லைப்ரரி உள்ளது இதில் AES செயல்படுத்தல் உள்ளது எனவே இந்த AES செயல்பாட்டை நாம் உண்மையில் இப்போது பார்ப்போம் எனவே இந்த AES குறியீடு திறந்த SSL இன் வரிகளில் கட்டப்பட்டுள்ளது இது திறந்த SSL இன் முந்தைய வரம்புகளில் ஒன்றாகும் மற்றும் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் T0 முதல் T4 டேபிள்கள் ஆகும் எனவே அவை இங்கே பின்வருமாறு வரையறுக்கப்படுகின்றன இந்த டேபிள்கள் ஒவ்வொன்றும் 32 பிட்கள் ஆகும் மற்றும் மொத்தம் 256 உள்ளீடுகள் உள்ளன இந்த குறிப்பிட்ட டேபிளில் 1024 கூறுகள் உள்ளன இந்த டேபிளைப் போலவே நம்மிடம் 2 வது டேபிள் Te1 உள்ளது இது 1024 பைட்டுகள் Te2 மற்றும் Te3 எனவே Te4 கூட உள்ளது ஆனால் இதை நாம் பயன்படுத்த மாட்டோம் மற்றும் டிகிரிப்ட்ஷனுக்கு நாம் பயன்படுத்தும் பிற டேபிள்கள் நமக்கு முக்கியமானதாக இருக்காது இந்த AES என்கிரிப்ஷன் அல்காரிதத்துக்கு நேராக செல்லலாம் இந்த அல்காரிதம் பிளைன் டெக்ஸ்ட்டை உள்ளீடாக எடுக்கிறது மற்றும் இது AES கீயை எடுக்கும் இது விரிவாக்கப்பட்ட கீக்கு கட்டமைக்கப்பட்டதாகும் மேலும் இது என்கிரிப்ஷன் செய்கிறது மற்றும் இந்த குறிப்பிட்ட வெளியீட்டின் மூலம் சைபர் டெக்ஸ்டின்பயன்பாட்டைக் கண்டறியும் AES க்கு பல்வேறு சுற்று செயல்பாடுகள் உள்ளன ஆனால் நமக்கு முக்கியமானது இந்த செயல்பாடுகள் மட்டுமே இந்த 4 வரிகள் அடிப்படையில் AES கீயில் உள்ள சீக்ரெட் கீயை XOR செய்யும் மேலும் ஒரு பாய்ண்ட்டர் இங்கு உள்ளீடுகளுடன் பெறப்படுகிறது எனவே உள்ளீடுகள் இங்கே 16 பைட்டுகள் உள்ளீடு மற்றும் சுற்று கீகள் அதனுடன் XORed செய்யப்படுகின்றன 1 வது சுற்று செயல்பாட்டின் போது பல டேபிள் லுக்கப்ஸ் உள்ளன எனவே உண்மையில் இந்த 4 டேபிள்கள் ஒவ்வொன்றும் Te0 Te1 Te2 மற்றும் Te3 ஒவ்வொன்றும் 4 லுக்கப்ஸ்களைக் கொண்டிருக்கும் எனவே முடிவுகள் XOR பின்னர் மற்ற சைஃபர் சுற்றுகளில் அனுப்பப்படுகின்றன எனவே இந்த கேச் டைமிங் தாக்குதல்கண்ணோட்டத்தில் சைஃப்பரின் மீதமுள்ள பகுதி நமக்கு மிகவும் முக்கியமல்ல எனவே நாம் மேலும் செல்வதற்கு முன் இந்த குறிப்பிட்ட AES செயலாக்கத்தை ஒரு தயாரிப்பை இயக்குவதன் மூலம் செய்வோம் எனவே இது AES 1024 o என்ற ஆப்ஜெக்ட் பைலை உருவாக்கும் பின்னர் நாம் நமது தாக்குதலில் ஈடுபட்டோம் இப்போது நாம் முடிந்துவிட்ட தாக்குதல் குறியீட்டிற்குச் செல்வோம் நாம் நேரடியாக தாக்குதல் செயல்பாட்டிற்குச் செல்வோம் நாம் பார்ப்பது பின்வருபவை எனவே இங்குள்ள எல்லாவற்றிலும் 1 வது சீரற்ற பிளைன் டெக்ஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம் இந்த பிளைன் டெக்ஸ்ட் pt உலகளவில் 16 பைட்டுகளின் வரிசையாக வரையறுக்கப்படுகிறது அதில் சில விஷயங்களை நாம் தோராயமாகத் தேர்ந்தெடுப்போம் சில பைட்டுகளுக்கு 0 1 2 மற்றும் 3 என்ற பிளைன் டெக்ஸ்ட் 0 க்கு சமமாக இருக்கும்படி செய்கிறோம் பின்னர் இந்த செயல்பாட்டை க்ளீன் கேச் என்று அழைக்கிறோம் பின்னர் இந்த AES encrypt ஐ அழைக்கிறோம் இப்போது AES எனகிரிப்ட்ஷன் போது என்ன நடக்கிறது என்றால் இந்த பிளைன் டெக்ஸ்ட் 1 வது பேராமீட்டர் ஆக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் ஒரு விரிவாக்கப்பட்ட கீயும் கிடைக்கிறது இறுதியாக இது AES எனகிரிப்ட்ஷன் ஐ தூண்டும் மற்றும் சைபர் டெக்ஸ்ட் பெறப்படும் இந்த டைம் ஸ்டாம்ப் இங்கேயும் இந்த AES ஐ செயல்படுத்துவதற்கு உண்மையில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த டைம் ஸ்டாம்ப் எவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளன அவை எவ்வாறு நேரத்தை பெறுகின்றன என்பதைப் பார்க்க கவர்ட் சேனல்களைப் பற்றிய முந்தைய வீடியோவை நீங்கள் குறிப்பிடலாம் நமக்கு மிகவும் முக்கியமானது என்னவென்றால் இந்த நேரங்களை நாம் மதிப்பீடு செய்கிறோம் மற்றும் இதேபோன்ற பிரீகியூவன்சி டிஸ்ட்ரிபியூஷனைப் பயன்படுத்துகிறோம் மற்றும் நேரத்தை பதிவு செய்ய புள்ளிவிவர நுட்பங்கள் முன்னர் செய்யப்பட்டுள்ளன பின்னர் ஒரு கட்டத்தில் சீக்ரெட் கீயை தீர்மானிக்கின்றன இந்த குறிப்பிட்ட ப்ரோகிராம்மைப் பற்றி நாம் விரிவாகப் பேச மாட்டோம் இது உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமானது மேலும் நீங்கள் இதை இன்னும் விரிவாகப் பார்த்து இந்த குறிப்பிட்ட ப்ரோகிராம்மை இயக்க முயற்சி செய்யலாம் இந்த ப்ரோகிராம்மைத் கம்பைல் செய்ய make நாம் இயக்குகிறோம் இதன் மூலம் தாக்குதல் எனப்படும் வெளியீட்டை உருவாக்கி பெறுகிறோம் இந்த செக்யூரிட்டி கீயைப் பெற முயற்சிக்கிறோம் எனவே கீ எனப்படும் இந்த குறிப்பிட்ட பைலில் சீக்ரெட் கீ உள்ளது இந்த பைல் உண்மையில் AES குறியீட்டால் படிக்கப்படுகிறது இது எனகிரிப்ட்ஷன் போது பயன்படுத்தப்படுகிறது இந்த சீக்ரெட் கீயிலிருந்து முடிந்தவரை பல பைட்டுகளைப் பெறுவதுதான் யோசனை முதலில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இதுபோன்ற 16 பைட்டுகள் இங்கே உள்ளன எனவே 128 பிட்களின் முக்கிய அளவைப் பெறுவோம் இந்த தாக்குதலை நாம் இயக்கும்போது நாம் கீயைப் பற்றிய இந்த நிச்சயமற்ற தன்மையை ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைக்க முடியும் எனவே இயங்குவதற்காக நாம் தாக்குதலை இயக்குகிறோம் அச்சிடப்பட்டவை இங்கிருந்து சாத்தியமான முக்கிய பைட்டுகள் 4 முதல் 15 வது கீ பைட்டுகள் அடைப்புக்குறிக்குள் அச்சிடப்பட்ட மதிப்புகள் தாக்குதல் ப்ரோக்ராம் 4 வது கீயை அடையாளம் கண்டுள்ளது இது 64 ஆகும் தாக்குதல் திட்டம் 6 ஐ அடையாளம் கண்டுள்ளது முக்கியமாக கீயின் மிக முக்கியமான 4 பிட்களை அடையாளம் காண முடிந்தது இப்போது இங்குள்ள ஒவ்வொரு வரிசையும் நடந்த அளவீடுகளின் எண்ணிக்கையைச் சொல்கிறது எடுத்துக்காட்டாக இது ஹெக்சாடெசிமல் குறியீட்டில் உள்ளது எனவே எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட வரிசையானது 1024 ஐடிரேஷன்க்குப் பின் தாக்குதலின் முடிவுகள் ஆகும் இது AES இன் செயல்பாட்டு நேரத்தின் 1024 அளவீடுகள் நாம் பார்ப்பது என்னவென்றால் அடுத்தது 2048 ஐடிரேஷன் மற்றும் பலவற்றின் இருமடங்காகும் எனவே நேர அளவீடுகளின் எண்ணிக்கையை நாம் அதிகரிக்கும்போது தாக்குதலின் ஐடிரேஷன் உண்மையில் அதிகரிக்கின்றன இதன் விளைவாக மேலும் மேலும் முடிவுகள் துல்லியமானது ஆகிறது எனவே இந்த குறிப்பிட்ட குறியீடு 2 24 வரை செல்ல கூடிய ப்ரோக்ராம் ஆகும் மேலும் இந்த ஐடிரேஷன்க்குப் பின் வந்த முடிவுகள் இவை எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த செயலாக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம் இது தாக்குதலால் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது இது இங்கே 6 ஆகும் ஆனால் அடுத்த பைட் 50 ஆகும் இது தாக்குதல் 7 ஐப் பெற்றது தவறு எனவே இந்த குறிப்பிட்ட வழியில் தாக்குதலின் சரியான தன்மையைக் காணலாம் நேரக் கட்டுப்பாடு காரணமாக இந்த தாக்குதலை நிறுத்தலாம் மற்றும் உண்மையில் பெறப்பட்ட பைட்டுகளின் எண்ணிக்கையைக் காணலாம் மற்றும் சரியாக பெறப்பட்ட பைட்டுகளின் எண்ணிக்கையை எண்ணலாம் உதாரணமாக இங்கே இந்த பைட் சரியாகப் பெறப்பட்டுள்ளது ஏனெனில் இது 6 ஆக இருப்பதால் இந்த பைட்டுகளில் முழுமையாகக் கண்டறியப்பட்டுள்ளது எனவே இந்த 16 பைட்டுகளின் மிக முக்கியமான லேபிளை இங்குள்ள பிரேஸ்களில் உள்ள முடிவுகளுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் நாம் என்ன கண்டுபிடிப்போம் என்றால் தாக்குதல் 4 நிபில்களை சரியாக அடையாளம் கண்டுள்ளது என்பதைக் காண்கிறோம் இந்த நிபில்கள் இங்கே இங்கே இங்கே மற்றும் இறுதியாக இங்கே நிகழ்கின்றன எனவே கீயைப் பற்றி நாம் உண்மையில் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்று பார்ப்போம் எனவே நேரத் தாக்குதலுக்கு முன்பு நம்மிடம் 128 பிட்கள் ஒரு முக்கிய அளவு இருந்தது அதாவது கீயைப் பற்றிய நமது நிச்சயமற்ற தன்மை அடிப்படையில் 128 பிட்கள் ஆகும் உண்மையான விசை 2 128 சாத்தியக்கூறுகளில் ஒன்றாகும் எனவே நாம் செய்த நேரத் தாக்குதலுக்குப் பிறகு 4 நிபில்கள் சரியாகக் கணித்திருப்பதைக் கண்டறிந்தோம் எனவே 4 ஐ அடையாளம் கண்டது போலவே இது 16 சீக்ரெட் கீயின் 16 பிட்கள் எனவே கீயைப் பற்றிய நிச்சயமற்ற தன்மை 128 பிட்களிலிருந்து 128 பிட்கள் கழித்தல் 8 ஆகக் குறைகிறது எனவே இதன் பொருள் சீக்ரெட் கீயைப் பற்றிய நிச்சயமற்ற தன்மை 112 பிட்களாகக் குறைந்துள்ளது எனவே கீயைப் பற்றிய நிச்சயமற்ற தன்மையைக் குறைக்க முடிந்தது என்பதைக் காண்கிறோம் இது கேச் மெமரிக்காக உண்மையில் முன்மொழியப்பட்ட ஆரம்ப தாக்குதல்களில் ஒன்றாகும் மிகவும் மேம்பட்ட தாக்குதல் உள்ளது அங்கு நீங்கள் சீக்ரெட் கீயை அதிக துல்லியத்துடன் பெறலாம் இந்த குறிப்பிட்ட தாக்குதலை உண்மையில் முயற்சிக்க பார்வையாளர்களிடம் விட்டு விடுகிறோம் மேலும் இந்த திசையில் அதிநவீன தாக்குதல்களைப் படிப்போம் மேலும் நாம் பெறுவதை விடக் குறைவாகக் கட்டமைப்பதற்கான என்ட்ரோபியை அல்லது சீக்ரெட் கீயைப் பற்றிய நிச்சயமற்ற தன்மையை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை நாம் இங்கே பார்ப்போம்